மாணவர்களை வரவேற்கிறேன் முந்தைய வகுப்பில் மூன்று வகையான கணக்கியல் கிளைகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதைப் பற்றியும் காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்பதைப் பற்றியும் காஸ்ட் ஆக்கவுண்டிங் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதைப் பற்றியும் மிகச் சுருக்கமாக சொன்னேன் அதாவது உலக அளவில் தயாரிப்பு துறை மற்றும் சேவை துறையில் போட்டி என்பது மிகப்பெரிய சவாலை உருவாக்கி அது காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்பதை உருவாக்க எவ்வாறு ஊக்குவித்தது என்பதைப்பற்றி சிறிதளவு விவாதித்தோம் அத்தகைய சவால்கள் பொருட்களின் விலையை குறைப்பதற்கான புதிய தீர்வுகளை கண்டறிய கட்டாயப்படுத்தின ஏனென்றால் பொருட்களுக்கான செலவு என்பது விலை என்பதை நிர்ணயிப்பதற்கு ஒரு அடித்தளமாக உள்ளது மற்றும் 1930களில் மேலும் சில பிரச்சனைகள் மோசமடைந்து இருந்தன அது அந்தக் காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை அல்லது மிக ஆழமான மந்த நிலை காரணமாக மக்களின் வாங்கும் திறனை மிக மோசமாக பாதித்திருந்தது நீங்கள் அதைப் பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அல்லது நீங்கள் அதை எங்காவது படித்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் அதை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் ஒருபுறம் நிறுவனங்கள் பொருளுக்கான செலவுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை ஏனென்றால் சந்தையில் இத்தகைய மந்தநிலை வரும் என்றும் மக்களின் வாங்கும் திறன் பாதிப்படையும் என்றும் அவர்கள் நினைத்திருக்கவில்லை எனவே விலையை குறைப்பதற்கான அல்லது செலவை குறைப்பதற்கான புதுவிதமான உத்திகளை அவர்கள் தெரிந்திருக்கவில்லை மற்றும் அங்கு சந்தை மந்தநிலை வந்தபொழுது சந்தை மந்தநிலையில் சென்றுகொண்டிருந்தபோது மக்களின் வாங்கும் திறனானது பாதிப்படைந்துவிட்டது எனவே அது நிறுவனங்களை தங்களின் சந்தையை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதை பற்றி யோசிக்க கட்டாயப்படுத்தியது அதனை இயல்பான நிலைக்கு கொண்டு வருவதற்காக மற்றும் ஏற்கனவே உள்ள நிறைய உத்திகளை தவிர்த்து ஒரு வணிகம் என்பதன் அடிப்படையில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகியவற்றின் செலவை குறைப்பதற்கான வழியை நாம் கண்டறிய வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள் எனவே 1930ஆம் ஆண்டுகளில் நிலவிய மிகப்பெரிய மந்தநிலை என்பது கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோரை பைனான்சியல் அக்கவுண்டிற்கு பிறகு இன்னொரு கணக்கியல் கிளையை உருவாக்க ஊக்குவித்தது புதிதாக வெளியிடப்பட்ட அல்லது கண்டறியப்பட்ட பாடம் என்பது காஸ்ட் அக்கவுண்டிங் ஆகும் காஸ்ட் அக்கவுண்டிங் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கின்றது மற்றும் அது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலையை தீர்மானிப்பதற்கான அடித்தளமாக அமைந்துள்ளது எனவே 1930 க்குப் பிறகு நம்மிடம் பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்டிங் ஆகியவை இருந்ததன் காரணமாக வணிக நிறுவனங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பின மக்களின் வாங்கும் திறனும் மீட்டெடுக்கப்பட்டது மற்றும் பொருளுக்கான விலையை எவ்வாறு குறைப்பது என்ற சுவாரசியமான மற்றும் பயனுள்ள ஒன்றை நிறுவனங்கள் கண்டறிந்து விட்டனர் அடுத்ததாக நமக்கு மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்ற ஒன்று வந்தது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பது ஒரு கணக்கில் கிளையாக ஒரு கணக்கியல் பாடமாக வணிக முடிவெடுப்பதற்கு உதவுகின்ற ஒரு பாடமாக 1950களில் உருவாக்கப்பட்டது 1950களின் தொடக்கத்தில் போட்டிகள் என்பது அதிகரிக்கத் தொடங்கியது உலகமயமாக்கல் என்பது வர ஆரம்பித்தது நிறுவனம் என்பது ஒரு சந்தையிலிருந்து இன்னொரு சந்தையை நோக்கி நகர ஆரம்பித்தது சேவைகள் என்பவை போட்டிகள் நிறைந்தவையாக மாறின பொருட்கள் என்பவை போட்டிகள் நிறைந்ததாக மாறின மற்றும் உள்ளூர் சந்தையில் அல்லது சொந்த நாட்டில் உள்ள சந்தையில் தங்கள் வணிகத்தை செய்து கொண்டிருந்தவர்கள் அங்கு நிலைத்திருப்பது என்பது மிகவும் கடினமானது என்று உணர்ந்தார்கள் மற்றும் இத்தகைய கடுமையான போட்டியில் தங்களது வணிகத்தை தொடர்ந்து நடத்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஒரு சந்தையில் இருந்து இன்னொரு சந்தைக்கு முன்னோக்கி நகர ஆரம்பித்தன ஆகவே தீவிர போட்டியின் காரணமாக வணிக நிறுவனங்கள் எவ்வாறு இத்தகைய போட்டியுடன் போராடுவது எவ்வாறு சந்தையில் தனித்தன்மையுடன் இருப்பது என்பதைப்பற்றி தேட கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் உற்பத்தி சம்பந்தமாக பொருட்களை வாங்குவது சம்பந்தமாக பொருட்களுக்கான விலையை தீர்மானிப்பது சம்பந்தமாக வாடிக்கையாளரின் விருப்பங்கள் சம்பந்தமாக வரும் காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை எவ்வாறு முன்கூட்டியே தெரிந்து கொள்வது இத்தகைய சவால்களின் காரணமாக இத்தகைய கடுமையான போட்டிகளின் காரணமாக ஒரு புதிய கணக்கியல் கிளை ஒரு புதிய கணக்கியல் பாடம் உருவாக்கப்பட்டது அல்லது வெளிப்பட்டது அது நமக்கு தெரிந்த மூன்றாவது கணக்கியல் கிளையான மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஆகும் இப்பொழுது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பது என்ன என்று நாம் விவாதிக்கப் போகிறோம் மற்றும் கற்றுக் கொள்ளப் போகின்றோம் எனவே சந்தையில் கடுமையான போட்டிகளின் காரணமாக சந்தைகளில் ஏற்பட்ட சவால்களின் காரணமாக மூன்றாவது கணக்கியல் கிளை உருவாக்கப்பட்டது என்று நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லியிருந்தேன் எனவே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்களை எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்துவது என்பதைப்பற்றி கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும் மற்றும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ற ஒன்று சேர்க்கப்பட்ட அல்லது ஒரு பொதுவான இடத்தில் வைக்கப்பட்ட அல்லது ஒரு கூடையில் வைக்கப்பட்ட முடிவு எடுப்பதற்கான நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் எவ்வாறு அந்த வகையான தகவல்களை பயன்படுத்த முடியுமென்பதை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம் எனவே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதில் வெவ்வேறு வகையான மேலாண்மை முடிவு எடுப்பதற்கான நுட்பங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக பிளானிங் மற்றும் போர்காஸ்டிங் என்பதை பற்றி சொல்லலாம் இவை இரண்டும் அனைத்து வகையான வியாபாரங்களிலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற உங்களுக்கு வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரிந்தால் நீங்கள் பல்வேறு விஷயங்களை அல்லது தவறான விளைவுகளை அல்லது அத்தகைய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை கட்டுப்படுத்த முடியும் எனவே அதற்காக மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்ற பாடத்தில் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் என்பதைப்பற்றி மிக விரிவாக படிக்கப் போகின்றோம் நாம் வெவ்வேறு வகையான பட்ஜெட்களை தயாரிக்க போகின்றோம் நாம் வெவ்வேறு வகையான பட்ஜெட்களை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பற்றி படிக்கபோகின்றோம் மற்றும் பட்ஜெட் என்பது தயாரிப்பதன் மூலம் எவ்வாறு முடிவெடுப்பது என்பதை பற்றியும் படிக்கின்றோம் நம்மிடம் ஸ்டாண்டர்டு காஸ்டிங் மார்ஜினல் காஸ்டிங் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் காஸ்ட் ஷீட் அல்லது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போன்ற மேலாண்மை முடிவெடுப்பதற்கான நுட்பங்களை பற்றிய அடிப்படை கற்றல் உள்ளது காஸ்ட் ஷீட் என்பது எவ்வாறு தயாரிப்பது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்பதை எவ்வாறு தயாரிப்பது காஸ்ட் ஷீட் அல்லது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மூலம் கணக்கிடப்பட்ட செலவுகளின் மூலம் எவ்வாறு முடிவெடுப்பது நான் ஏற்கனவே சொன்னது போல மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது தனியான பாடம் இல்லை அல்லது தகவல்களை உருவாக்குவதற்கு தனி வழி எதுவும் அங்கு இல்லை அத்தகைய தகவல் என்பது காஸ்ட் அக்கவுன்டிங் மூலம் உருவாக்கப்பட்டது ஆகும் நீங்கள் காஸ்ட் ஷீட் அல்லது காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போன்றவற்றை தயாரிக்கும் பொழுது அதை காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதன் கீழ் தயாரிப்பீர்கள் ஸ்டாண்டர்டு காஸ்டிங் என்பதைப்பற்றி நான் உங்களிடம் பேசியபோது அது காஸ்ட் அக்கவுண்டிங் என்பதன் ஒரு பகுதியாகும் ஆனால் அது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் வராது என்று சொன்னேன் அதேபோல மார்ஜினல் காஸ்டிங் என்பதும் காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதன் கீழ் வரும் அது மேனேஜ்மென்ட் ஆக்கவுண்டிங் என்பதன் நுணுக்கம் அல்ல அதேபோல ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் என்பதும் காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதன் ஒரு நுணுக்கம் ஆகும் அத்தகைய தகவல்களை எவ்வாறு மேலாண்மை முடிவெடுப்பதற்காக பயன்படுத்துவது என்பது தான் இங்கு மில்லியன் டாலர் கேள்வி ஆகும் மற்றும் அதைத்தான் இங்கு நாம் படிக்க போகின்றோம் அதுதான் இங்கு முக்கியமான கேள்வி இன்றைய காலகட்டத்தில் தகவல்களை உருவாக்குவதற்கான ஆக்கபூர்வமான தகவல் தொழில்நுட்ப முறைகளை நாம் கொண்டுள்ளோம் நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்க போகின்றீர்கள் என்றால் அத்தகைய தயாரிப்புக்கான உள்ளீட்டு விபரங்களை அந்த அமைப்பில் உள்ளீடு செய்ய வேண்டும் மற்றும் அந்த அமைப்பு ஒரு யூனிட்டுக்கான செலவு நாம் எவ்வளவு யூனிட்டுகள் தயாரிக்க போகிறோமோ அவ்வளவு யூனிட்டுக்கான செலவு ஆகியவற்றை நமக்கு அந்த அமைப்பு கொடுத்துவிடும் ஆனால் அத்தகைய தகவல்களை எவ்வாறு சரியான செலவு கணக்கீட்டிற்கு பயன்படுத்துவது எந்த கூறினுடைய செலவு குறிப்பிட்ட அளவைத் தாண்டி போகின்றது என்பதை எவ்வாறு கணக்கிடுவது மற்றும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அத்தகைய செலவு சம்பந்தமான தகவல்களை எவ்வாறு பொருளின் விலையை நிர்ணயிப்பதற்கு பயன்படுத்துவது அத்தகைய அனைத்து முறைகள் மற்றும் புள்ளியியல் முடிவெடுத்தல்களைப் பற்றி நாம் பேசுகின்றோமென்றால் பைனான்சியல் மற்றும் புள்ளியியல் முடிவு எடுத்தல் என்பவை மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பது வழங்கும் நுட்பங்களால் சாத்தியமாகின்றது அத்தகைய மூன்றாவது வகையான கணக்கியல் கலையைப்பற்றித்தான் இங்கு நாம் கற்றுக் கொள்ளப் போகின்றோம் எனவே இங்கு நாம் அதை பார்க்கப் போகின்றோம் நாம் அக்கவுண்டிங் என்பது என்ன என்பதைப் பற்றி மீண்டும் நினைவுபடுத்த போகின்றோம் "அக்கவுண்டிங் என்பது வணிக நிறுவனம் சம்பந்தமான தகவல்களை வெவ்வேறு மூலங்களிலிருந்து பெற்று அதனை ஒன்று சேர்த்து சுருக்கி ஆராய்ந்து மற்றும் அதன்மூலம் நிதி அல்லது பண அடிப்படையிலான அறிக்கைகளை வழங்குவது ஆகும்" நீங்கள் எந்த வரையறையை பார்க்கின்றீர்கள் என்றால் இது பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதை அதிகபட்சம் சார்ந்ததாக உள்ளது ஏனென்றால் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதில்தான் நாம் நடவடிக்கைகள் சம்பந்தமான தகவல்களை திரட்டுகின்றோம் மற்றும் அத்தகைய நடவடிக்கைகள் வெவ்வேறு கணக்கியல் புத்தகங்களுக்கு அதாவது ஜெனரல் லெட்ஜெர் மற்றும் டிரையல் பேலன்ஸ் ஆகியவற்றிற்கு செல்கின்றன மற்றும் அதனை வெவ்வேறு வகையான கணக்கியல் புத்தகங்களுக்கு கொண்டு செல்கின்றோம் இதனை செய்வதன் மூலம் நாம் அதனை மேலும் சுருக்குகின்றோம் சுருக்குதல் என்பது நீங்கள் ஜேர்ணல் லெட்ஜெர் மற்றும் ட்ரையல் பேலன்ஸ் ஆகியவை தயாரிக்கும் பொழுது செய்யப்படுகின்றது ட்ரையல் பேலன்ஸ் என்பது என்ன அது அனைத்து கணக்குகளின் சுருக்கமாகும் இறுதியாக புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் Profit Loss account மற்றும் பேலன்ஸ் ஷீட் ஆகியவை கூட வணிக நடவடிக்கைகளின் சுருக்கமாகும் எனவே அத்தகைய நடவடிக்கைகளை நாம் சுருக்குகின்றோம் மற்றும் ஆராய்கிறோம் மற்றும் தகவல் அறிக்கைகளை உருவாக்குகின்றோம் அதனை நாம் மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஆராய்கிறோம் நாம் குறிப்பிட்ட விகிதாச்சாரங்களை கணக்கிடுகிறோம் நாம் கேஸ்ப்ளோ ஸ்டேட்மென்ட் என்பதற்கு செல்கின்றோம் ஃபண்ட் புளா ஸ்டேட்மெண்ட் என்பதற்கு செல்கின்றோம் மற்றும் இறுதியாக இத்தகைய தகவல்களை வெவ்வேறு வகையான வணிக பங்குதாரர்களுக்கு அறிக்கைகளை வழங்குகின்றோம் இது அரசாங்கத்திற்கு அறிக்கையாக வழங்கப்படுகின்றது வருமான வரித்துறைக்கு அறிக்கையாக வழங்கப்படுகின்றது ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அறிக்கையாக வழங்கப்படுகின்றது நிதி நிறுவனங்களுக்கு அறிக்கையாக வழங்கப்படுகின்றது நிறுவனத்தின் உள்ளே உள்ள தொழிலாளர்கள் நமக்கு கடன் கொடுத்தவர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படுகின்றது இவை அனைத்தும் அதிகபட்சமாக பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதில் செய்யப்படுகின்றன எனவே நீங்கள் முதலில் சில வகையான தகவல்களை உருவாக்க வேண்டும் அதனை பதிவு செய்ய வேண்டும் சுருக்க வேண்டும் அதனை ஆராய வேண்டும் மற்றும் அவற்றை வெவ்வேறு பகுதிகளுக்கு அல்லது அதில் ஆர்வமுள்ள குழுக்களுக்கு அல்லது வணிகத்துடன் நேரடி அல்லது மறைமுக தொடர்புடைய பங்குதாரர்களுக்கு அறிக்கை அளிக்கப்படுகின்றது இதைத்தான் நாம் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதில் செய்கின்றோம் நீங்கள் அதனை ஏற்றுக் கொள்கின்றீர்கள் இப்பொழுது யார் கணக்கியல் தகவல்களை பயன்படுத்துகின்றார்கள் அதை நீங்கள் இரண்டு பெரிய குழுக்களாக பிரிக்கலாம் அவை உள்பயனாளர்கள் மற்றும் வெளிபயனாளர்கள் அதாவது எதற்காக அத்தகைய தகவல்களை நாம் உருவாக்குகின்றோம் எதற்காக ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் Profit Loss account என்பதை தயாரிக்கிறோம் எதற்காக பேலன்ஸ் சீட் என்பதை தயாரிக்கிறோம் அத்தகைய சுருக்கப்பட்ட தகவல்கள் இல்லையென்றால் முடிவெடுத்தல் என்பது சாத்தியமில்லாதது ஆனால் அத்தகைய பேலன்ஸ் சீட் அல்லது ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் Profit Loss account ஆகியவற்றின் மூலம் ஒரு குறிப்பிட்ட சாதாரணமான முடிவுகளை மட்டும் நீங்கள் எடுக்க முடியும் அது எவ்வளவு காலத்திற்கு அறிக்கையை அளிக்கப் போகிறீர்கள் என்பதைப் பொறுத்து கடந்த 12 அல்லது 6 அல்லது 3 மாதங்களில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பற்றி மட்டுமே புரிந்துகொள்ள உதவுகின்றது எனவே நீங்கள் அறிக்கையளித்தல் பற்றி பேசும்பொழுது அவர்களின் உள்பயனாளர்கள் மற்றும் உள்ளே பணியாற்றக்கூடிய மேலாளர்கள் நிறுவனத்தின் உள்ளே உள்ள பங்குதாரர்கள் அதாவது நிறுவனத்தின்மீது அக்கறையுள்ள நபர்கள் மற்றும் அதனுடைய மேலாண்மை ஆகியவை அத்தகைய தகவல்களை குறுகியகால முடிவெடுத்தல் மற்றும் அன்றாட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்துகின்றனர் குறுகியகால திட்டமிடல் ஏனென்றால் முன்பு மிகவும் ஆக்கப்பூர்வமான மற்றும் பயனுள்ள தகவல் தொழில்நுட்பம் நம்மிடம் இல்லாத போது நாம் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பைனான்சியல் ஸ்டேட்மென்ட் என்பதை தயாரித்தோம் 12 மாதங்களுக்கு பிறகு நம்மிடம் என்ன இறுதியாக கிடைத்தது என்பதை நம்மால் தெரிந்துகொள்ள முடிந்தது நமக்கு லாபம் அல்லது நட்டம் என்பது இருந்தது உங்களுக்கு லாபம் என்பது கிடைக்கும்பொழுது அது போதுமானதாக இருக்கலாம் அல்லது அதனை அதிகரிக்க முடியுமா அல்லது அது நட்டமாக இருக்கும்பொழுது அதனை இலாபமாக மாற்ற முடியுமா ஆனால் இது அனைத்தும் நடந்த பிறகு செய்யக்கூடிய பகுப்பாய்வு ஆகும் உங்களால் குறைவான லாபத்தை அதிகரிக்க முடியாது மற்றும் நட்டத்தை லாபமாக மாற்றுவதற்கான சாத்தியக் கூறுகள் என்பவை இல்லை ஏனென்றால் அவை நடந்து முடிந்து விட்டன ஆனால் தகவல் தொழில்நுட்பம் என்பது வளர்ச்சியடைய ஆரம்பித்த பிறகு இப்பொழுது நமக்கு மென்பொருட்கள் என்பவை உள்ளன அதன்மூலம் வெவ்வேறு வழிகளில் செயல்திறன்மிக்க கணக்கியல் தகவல்களை உருவாக்க முடிகின்றது மற்றும் மிகவும் குறைவான நேரத்தில் குறுகிய காலகட்டத்திற்கான பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்களை நம்மால் தயாரிக்க முடிகின்றது இப்பொழுது நாம் மாதாந்திர பேலன்ஸ் ஷீட்டை தயார் செய்கின்றோம் மூன்று மாதத்திற்கான பேலன்ஸ் ஷீட்டை தயார் செய்கின்றோம் 6 மாதத்திற்கான பேலன்ஸ் ஷீட்டை தயார் செய்கின்றோம் மற்றும் இறுதியாக வருடாந்திர பேலன்ஸ் ஷீட்டை தயார் செய்கின்றோம் எனவே ஏன் அவற்றை நாம் தயார் செய்கின்றோம் எடுத்துக்காட்டாக மாதாந்திர பேலன்ஸ் ஷீட் அல்லது காலாண்டுக்கான பேலன்ஸ் ஷீட் அல்லது புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் Profit Loss account ஆகியவை நமது தொழில் எவ்வாறு முன்னோக்கிச் செல்கின்றது என்பதை நமக்குச் சொல்கின்றது அதாவது கடந்த 3 மாதத்தில் என்ன நடந்தது என்பதைச் சொல்கிறது நமது செயல்பாடானது குறிப்பிட்ட அளவுவரை இல்லையென்றால் அடுத்த காலாண்டில் அதை எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் அதற்கடுத்த காலாண்டில் எவ்வாறு அதனை மேம்படுத்துவது எனவே உங்களிடம் தகவல்கள் இருக்கிறதென்றால் நீங்கள் மேம்பட்ட முடிவெடுப்பதற்கு அத்தகைய தகவல்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவதாக அத்தகைய தகவல்களை நிலையான முடிவுகள் எடுப்பதற்கு மற்றும் ஒட்டுமொத்த கொள்கைகளை வகுப்பதற்கு மற்றும் நீண்டகாலத்தில் அடைய வேண்டிய திட்டங்களை உருவாக்குவதற்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் ஏனென்றால் நாம் அதிக அளவிலான ஸ்ட்ராட்டஜிக் முடிவுகளை எடுக்கின்றோம் எடுத்துக்காட்டாக நிறுவனங்கள் 4 சந்தைகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது மற்றும் நம்முடைய உற்பத்தி திறன் என்பது மிக அதிகமாக உள்ளது மற்றும் இந்த நான்கு சந்தைகளும் இப்பொழுது நிறைவடைந்ததாக உள்ளது நாம் ஐந்தாவது சந்தை ஆறாவது சந்தை அல்லது ஒரு நாட்டில் உள்ள அனைத்து சந்தைகள் அல்லது வெவ்வேறு நாடுகளில் உள்ள சந்தைகளுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் அல்லது நீண்டகால முடிவெடுத்தல் எனப்படும் நீங்கள் ஒரு சந்தையில் இருந்து இன்னொரு சந்தைக்கு நகர வேண்டுமா அல்லது நகர் கூடாதா என்பதை தீர்மானிப்பதற்கு உங்களுக்கு மிகவும் சரியான தகவல்கள் தேவைப்படுகின்றன நீண்டகால தகவல்கள் உங்களுடைய கணக்கு சம்பந்தமான தகவல்கள் மட்டும் உங்களுக்கு போதுமானது அல்ல மற்ற நிறுவனங்களின் கணக்கியல் சம்பந்தமான தகவல்களும் உங்களுக்கு தேவைப்படுகின்றன அதைப்போலவே எடுத்துக்காட்டாக நாம் 4 பொருட்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் இரண்டு புதிய பொருட்களை சந்தையில் அறிமுகப்படுத்த நினைக்கின்றோம் இது ஒரு நீண்டகால ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் ஆகும் அது முந்தைய சந்தையில் முந்தைய நான்கு பொருட்களில் எவ்வாறு செயல்பட்டோம் என்பதைப் பொறுத்தது ஆகும் நான் இன்னும் இரண்டு பொருட்களை அதிகரிக்க வேண்டுமா நாம் ஏற்கனவே இருந்த நான்கு பொருள்களில் நன்றாக செயல்பட்டு இருந்தோமென்றால் நாம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது பொருட்களுக்கு செல்லலாம் அவை அனைத்திற்கும் நமக்கு கணக்கியல் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நிதி சம்பந்தமான தகவல்கள் தேவைப்படுகின்றன அவை அனைத்தும் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதில் நமக்கு கிடைக்கின்றது அதுபோலவே நமது கணக்கியல் சம்பந்தமான தகவல்களை வேண்டுகின்ற வெளிபயனாளர்கள் உள்ளனர் முதலீட்டாளர்கள் நம்முடைய நிதியியல் சம்பந்தமான தகவல்களை பயன்படுத்துகின்றார்கள் அல்லது அக்கவுண்டிங் சம்பந்தமான தகவல்களை பயன்படுத்துகின்றார்கள் அரசுத்துறை அதனை பயன்படுத்துகின்றது கட்டுப்பாட்டு வாரியங்கள் நமது தகவலை பயன்படுத்துகின்றன வருமானவரித்துறை நமது தகவலை பயன்படுத்துகின்றது நிதி நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன ஏனென்றால் அவர்கள் தங்களது நிதியை கடனாக கொடுப்பதற்காக சிறந்த வாடிக்கையாளரை கண்டறிய வேண்டும் எனவே அது உள் பயனாளர்கள் மற்றும் வெளி பயனாளர்கள் ஆகியோருக்கு பயனளிக்கக்கூடிய தகவலாகும் எனவே இப்பொழுது நமக்கு இது நன்றாக புரிந்திருக்கின்றது இதுதான் பைனான்சியல் அக்கவுண்டிங் சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இப்போது கணக்கியலின் மூன்று கிளைகளை பற்றி பேசப் போகின்றோம் நாம் ஏற்கனவே பைனான்சியல் அக்கவுண்டிங் காஸ்ட் அக்கவுன்டிங் மற்றும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் ஆகியவற்றைப் பற்றி பேசிவிட்டோம் இதுவரை வணிக நடவடிக்கை சம்மந்தமான தகவலை பொருத்து பைனான்சியல் ஸ்டேட்மென்ட்ஸ் என்பனவற்றை தயாரித்துக் கொண்டிருந்தீர்கள் மற்றும் அத்தகைய நடவடிக்கைகளை ஜர்னல் லெட்ஜெர் ட்ரையல் பேலன்ஸ் ஆகியவற்றிலிருந்து புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் மற்றும் பேலன்ஸ் ஷீட் ஆகியவற்றிற்கு கொண்டு சென்றோம் அவற்றை பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து இருபதாம் நூற்றாண்டு வரை அதாவது இருபதாம் நூற்றாண்டின் முதல் கால் நூற்றாண்டு வரை நம்முடைய தேவைக்கு பயன்படுத்திக்கொண்டிருந்தோம் ஆனால் 1930 ஆம் ஆண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையின் காரணமாக நாம் எவ்வாறு புதியதாக யோசிப்பது என்பதைப்பற்றி சிந்தித்தோம் மற்றும் அதன் காரணமாக ஒரு புதிய கணக்கியல் பாடத்தை நாம் உருவாக்கினோமென்று நான் ஏற்கனவே சொன்னேன் அது காஸ்ட் அக்கவுண்டில் ஆகும் வெவ்வேறு கால் நூற்றாண்டில் போட்டி என்பது சந்தைக்கு வந்தது எனவே நிறுவனங்கள் அதனைப் பொறுத்துக் கொள்வது என்பதும் அதில் இயங்குவது என்பதும் அத்தகைய சந்தையில் நிலைத்திருப்பது என்பதும் மிகவும் கடினமானதாக ஆகிவிட்டது எனவேதான் நாம் மூன்றாவது கணக்கியல் கிளையான மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்ற கிளையை உருவாக்கினோம் மற்றும் இங்கு மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்கின் வெவ்வேறு அம்சங்களைப் பற்றி மிக விரிவாக படிக்க போகின்றோம் மற்றும் பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுண்டிங் ஆகியவற்றின் மூலம் உருவாக்கப்பட்ட தகவல்களை எவ்வாறு மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுத்துவது என்பதை பற்றியும் படிக்கப் போகிறோம் பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகியவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்களை முறையாக பயன்படுத்துவதற்கு பயன்படும் சிலவகையான நுணுக்கங்கள் அல்லது அத்தகைய நுணுக்கங்களின் தொகுப்பு ஒரு புதிய கணக்கியல் கிளையை உருவாக்க வழிவகுத்தது அது மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்று அழைக்கப்படுகின்றது நான் அதனைப்பற்றி மிகவும் விரிவாக அலசப் போவதில்லை ஆனால் நாம் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது என்ன பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதை பற்றி நாம் புரிந்து கொண்டது என்ன என்பதைப் பார்க்கப்போகின்றோம் "ஒரு வணிக நிறுவனத்தின் வெளி பயனாளர்கள் அதாவது பங்குதாரர்கள் பொருட்களை வழங்குபவர்கள் வங்கிகள் அரசாங்கம் மற்றும் கட்டுப்பாட்டு முகமைகள் மற்றும் நிறுவனத்தின் தகவல்களை பயன்படுத்த விரும்புகின்ற கடன் வழங்குபவர்கள் ஆகியோருக்கு பயன்படுகின்ற நிதியியல் தகவல்களை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதாகும் இது வணிக நிறுவனம் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது எவ்வாறு ஒரு வணிக நிறுவனம் நடந்து கொள்கின்றது என்பதை மட்டும் அறிக்கையாக வழங்குகின்றது ஏனென்றால் பல தருணங்களில் சில வெளி மூலதனங்கள் வணிகத்தில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அரசாங்கத்திற்கு நிறுவனமானது அங்கு முதலீடு செய்யப்பட்ட அனைத்து நிதியும் சரியாக பயன்படுத்தப்பட்டுவிட்டது மற்றும் அதைப்பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என்பதை தெரிவிக்க வேண்டும் எனவே அரசாங்கத்திற்கு வரி அமைப்புகளுக்கு நிதி வழங்கக்கூடிய நிதி நிறுவனங்களுக்கு அல்லது நமது தொழிலுக்கு கடன் வழங்க திட்டமிட்டுள்ள நிதி நிறுவனங்களுக்கு தகவல் என்பது தேவைப்படுகின்றது எனவே பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது வழங்கக்கூடிய உத்திகளின் மூலம் அறிக்கை அளிப்பது என்பது மட்டுமே முடியும் ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் என்பது இதில் சாத்தியமில்லை பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பது தொடர்புடைய தகவல்களை மட்டுமே வழங்க பயன்படுகின்றது ஆனால் அத்தகைய தகவல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட் என்பதில் நாம் கற்றுக்கொள்ளலாம் காஸ்ட் அக்கவுன்டிங் என்பது இரண்டாவது கூறு நான் ஏற்கனவே சொன்னது போல இதுவும் பைனான்சியல் அக்கவுண்டிங் போன்றதுதான் காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதும் மிகவும் பயனுள்ள மற்றும் தகுந்த தகவல்களை உருவாக்குகின்றது ஆனால் அத்தகைய தகவல்களை எவ்வாறு மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுத்துவது அதையும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது வழங்கும் நுணுக்கங்கள் மூலம் கற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் இங்கு நாம் படிக்க போகின்றோம் காஸ்ட் அக்கௌண்டில் என்பது என்ன இது செலவு சம்பந்தமான தகவல்களை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய மதிப்பீடு செய்யக்கூடிய மற்றும் அறிக்கை அளிக்கக்கூடிய ஒன்றாகும் செலவு என்பது கணக்கியல் அமைப்பில் ரொக்கம் என்பது வெளிச் செல்லுதல் என்பதன் அடிப்படையில் பிரதிபலிக்கின்றது ரொக்கம் என்பது ஒரு ஆதாரமாகும் அதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது வெளியே செல்கின்றது எனவே அது செலவின் ஒரு அங்கமாக ஆகின்றது வருங்காலத்தில் ரொக்கத்தை செலுத்துவதற்காக செய்யக்கூடிய உறுதிமொழி மற்றும் ஒரு சொத்தின் மதிப்பு முடிவடைவது ஆகியவை செலவு என்பதில் அடங்கும் உங்களிடம் மூலப்பொருட்கள் என்பது இருக்கும் பொழுது அது உங்களுடைய சொத்து ஆகும் ஆனால் அதனை நீங்கள் வேறு ஒரு பொருளாக மாற்றிய பிறகு அல்லது அதை ஏதாவது ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தும் பொழுது அல்லது பாதி செயல்முறைக்கு உட்படுத்தும் போது அது வேறொரு வடிவத்தைப் பெறுகின்றது எனவே முன்னர் இருந்த மூலப்பொருள் என்பது காணாமல் போகின்றது அது முடிவடைந்த பொருளின் மொத்த செலவில் ஒரு பகுதியாக ஆகின்றது காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்பதன் முதன்மையான நோக்கம் என்பது செலவை கண்டறிவது ஆகும் மற்றும் அது முடிவெடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது மற்றும் செயல் திறனை அளவிட பயன்படுத்தப்படுகின்றது எடுத்துக்காட்டாக நீங்கள் நான்கு பொருட்களை தயாரிக்கிறீர்களென்றால் நாம் அந்த நான்கு பொருளுக்கான செலவை கணக்கிட முடியும் அடுத்ததாக எவ்வளவு உள்ளீடு இத்தகைய 4 பொருட்களுக்கும் எவ்வளவு உள்ளீடு தேவைப்படுகின்றது மற்றும் எடுத்துக்காட்டாக உள்ளீடு என்பது வரையறுக்கப்பட்டதாக இருக்கலாம் நம்மிடம் போதுமான அளவு உள்ளீடு இல்லாமலிருக்கலாம் எடுத்துக்காட்டாக மின்சாரத்தைப் பற்றி நாம் பேசும் பொழுது உங்களுக்கு மின்சாரம் என்பது பற்றாக்குறையானதாக இருக்கலாம் அதாவது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்திற்கு பதிலாக 18 மணி நேரம் மட்டும் மின்சாரம் என்பது கிடைக்கலாம் அந்த சமயத்தில் மின்சாரம் என்பது கட்டுப்படுத்தும் காரணியாகும் இப்பொழுது இந்த நான்கு பொருட்களில் குறைவான செலவில் அதிக லாபம் தரக்கூடிய ஏதாவது மூன்று பொருட்களில் மட்டுமே நாம் கவனம் செலுத்த போகின்றோமென்றால் இருக்கக்கூடிய மின்சாரத்தை முதல் மூன்று பொருட்களுக்கு மட்டுமே பயன்படுத்தலாம் மற்றும் மேலும் ஏதாவது மின்சாரம் மீதி இருக்குமென்றால் நாம் குறைவான லாபத்தை கொடுக்கும் நான்காவது பொருளுக்கு பயன்படுத்தலாம் எனவே காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதன் மூலம் நான்கு பொருட்களில் எது மிகவும் சிறந்த பொருள் எது இரண்டாவது சிறந்த பொருள் எது மூன்றாவது சிறந்த பொருள் எது குறைவான லாபத்தை வழங்கக்கூடிய நான்காவது பொருள் என்பதை ஓரளவு கற்றுக்கொள்ள முடியும் அவை காஸ்ட் உதவியுடன் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய விலைகளின் உதவியுடன் மற்றும் நாம் தயாரிக்கக்கூடிய 4 பொருட்களுக்கான உள்ளீயீடுகளின் உதவியுடன் கண்டறிய முடியும் அது சாத்தியமானது ஆனால் அதையும் தாண்டி மேலும் ஏதாவது ஆராய்ச்சி செய்தல் மற்றும் செயல்படுத்துதல் மற்றும் அந்தப் பொருளை பகுப்பாய்வு செய்வது அல்லது வேறு ஏதாவது பகுப்பாய்வு என்பது இதில் சாத்தியமில்லை அதாவது இது செலவு சம்பந்தமான தகவல்களையும் சந்தையில் நிலவக்கக்கூடிய விலைகளின் தகவல்களை மட்டுமே கொடுக்கின்றது அடுத்ததாக மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் இப்பொழுது இந்த புள்ளியிலிருந்து மேனேஜ்மெண்ட் ஆக்கவுண்டிங் என்பதிலுள்ள பல்வேறுவகையான நுட்பங்களைப் பற்றி தான் அடுத்த 29 மணி நேர வகுப்புகளில் பேசிக்கொண்டிருக்கப் போகிறோம் இது மேலாளருக்கு பயன்படக் கூடிய கணக்கியல் தகவல்களை சார்ந்தது ஆகும் அனைத்து தகவல்களும் மேலாளருக்கு பயன்படாது நீங்கள் ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் Profit Loss account என்பதை தயார் செய்கிறீர்கள் பேலன்ஸ் சீட் என்பதை தயார் செய்கிறீர்கள் கேஸ்ப்ளோ ஸ்டேட்மென்ட் என்பதை நீங்கள் தயார் செய்கிறீர்கள் எனவே இது மேலாளர்களுக்கு பயனளிக்கக்கூடிய கணக்கியல் தகவல்களை சார்ந்தது ஆகும் ஆனால் இது அனைத்து வகையான தகவல்களையும் வழங்குவதில்லை இது மேலாளர் வணிக நிறுவனத்தின் நோக்கங்களை அடைவதற்காக பயன்படுகின்ற தகவல்களை கண்டறிதல் அவற்றை மதிப்பீடு செய்தல் அனைத்து தகவல்களையும் ஒன்றாக சேர்த்தல் ஆராய்தல் தயார் செய்தல் அவற்றை விளக்குதல் மற்றும் அத்தகைய தகவல்களை மேலாளருக்கு தெரிவித்தல் போன்ற படிநிலைகளை கொண்டதாகும் அவற்றை நாம் பிரிக்க வேண்டும் அவற்றைக் கண்டறிய வேண்டும் அவற்றை வெவ்வேறு இடத்தில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் தகவல்களை பயன்படுத்த வேண்டும் எனவே முக்கியமான விஷயம் என்னவென்றால் சம்பந்தப்பட்ட தகவல்களை தனித்தனியாக பராமரிக்க வேண்டும் மற்றும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அதாவது இரண்டாவது திறன் என்னவென்றால் அத்தகைய தகவல்களை பயன்படுத்துவது ஆகும் எனவே அத்தகைய சரியான தகவல்களை எவ்வாறு கண்டறிவது அத்தகைய தகவல்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பவை இரண்டு வெவ்வேறு விஷயங்கள் ஆகும் மற்றும் இந்த இரண்டு விஷயங்களையும் மேனேஜ்மென்ட் ஆக்கவுண்டிங் என்பதன் கீழ் நாம் படிக்கப்போகின்றோம் இதற்கு முன்னர் நம்மிடம் காஸ்ட் அக்கவுன்டிங் என்பது மட்டும் இருந்தபோது ஒரு பொருளுக்கான செலவை மட்டும் நாம் கணக்கிட்டோம் மற்றும் பொருளுக்கான மொத்த செலவை மட்டுமே கணக்கிட்டோம் எடுத்துக்காட்டாக பேனாவை தயாரிக்க விரும்புகின்றோம் என்றால் அதை தயாரிக்க எவ்வளவு பொருள் நமக்கு தேவைப்படுகின்றது எவ்வளவு பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் மற்ற மேல்நிலை செலவுகள் எவ்வளவு செய்யவேண்டியிருக்கும் எவ்வளவு நிதி தேவைப்படுகின்றது எவ்வளவு விநியோக செலவுகள் ஆகும் சந்தையிடுதல் செலவுகள் எவ்வளவு போன்ற தகவல்களை மட்டும் அது கொடுத்தது இந்த அனைத்து செலவுகளும் பட்டியலிடப்படுகின்றன மற்றும் அவை அனைத்தையும் ஒன்றாக சேர்க்கும் பொழுது நமக்கு அந்த பேனாவை தயாரிப்பதற்கான மொத்த செலவு கிடைக்கின்றது அதாவது ஒரு பேனாவின் மொத்த செலவு என்பது 50 ரூபாய் மற்றும் இந்த பேனாவை 50 ரூபாய்க்கு தயாரிக்கின்றோமென்றால் எவ்வளவு ரூபாய்க்கு அதனை சந்தையில் விற்க முடியும் செலவு என்பது ஒரு பொருளின் விலையை தீர்மானிப்பதற்கான அடிப்படையாகும் ஆனால் காஸ்ட் அக்கவுன்டிங் என்பது அந்த ஐம்பது ரூபாயை மட்டுமே கணக்கிட உதவுவது ஆகும் இப்பொழுது இந்த மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் மூலம் அதனை மேலும் அடுத்த நிலைக்குக் கொண்டு செல்ல முடியும் இப்பொழுது நாம் அந்த ஒரு செலவை மட்டும் கணக்கிடபோவதில்லை டிஃபரெண்சியல் அக்கவுண்டிங் மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் ஆகியவை நாம் பயன்படுத்தக்கூடிய மற்ற செலவு நுட்பங்கள் ஆகும் இந்த இரண்டு நுட்பங்களும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதைச் சார்ந்தது ஆகும் அவை காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதன் நுட்பங்கள் அல்ல நீங்கள் அத்தகைய உத்திகளை காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்பதன் உத்திகள் என்று சொன்னாலும் சரி அவை மேனேஜ்மென்ட் ஆக்கவுண்டிங் என்பது வந்த பிறகு 1950களில்தான் உருவாக்கப்பட்டது மற்றும் அங்கு ஒரு பேனாவை தயாரிக்க ஆகும் மொத்த செலவை கணக்கிட ஆரம்பித்தோம் மற்றும் ஆயிரம் பேனாக்களை தயாரிக்கிறோமென்றால் அதற்கான மொத்த செலவு என்ன என்பதைப் பற்றியும் கணக்கிட கற்றுக்கொண்டோம் செலவு என்பது என்ன இந்த பேனாவை தயாரிக்க பயன்படும் வெவ்வேறு வகையான உள்ளீடுகளை பொருத்து அந்த பொருளுக்கான விலையை நாம் தீர்மானிப்போம் ஆனால் அந்த பொருளுக்கான செலவை எவ்வாறு குறைப்பது மற்றும் வெவ்வேறு கோணங்களிலிருந்து எவ்வாறு பார்ப்பது என்பதைப்பற்றி நாம் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில் கற்றுக்கொண்டோம் எடுத்துக்காட்டாக அந்த செலவை 50 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாக நாம் குறைக்க நினைக்கின்றோம் அப்பொழுது உள்ளீட்டு காரணிகள் என்னென்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் மற்றும் எந்த உள்ளீட்டுக் காரணியை தேவைக்கு அதிகமாக நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதையும் பார்க்க வேண்டும் மற்றும் எந்த காரணிகளை சரியான முறையில் பயன்படுத்துகின்றோம் மற்றும் எந்த காரணியை தேவைக்கு குறைவாக பயன்படுத்துகின்றோம் என்பதனையும் பார்க்க வேண்டும் எனவே அத்தகைய உள்ளீடுகளின் பயன்பாட்டை மற்றும் அந்தப் பேனாவை தயாரிக்க நாம் பயன்படுத்தும் வளங்களை நாம் மேம்படுத்த முடியும் கட்டுப்படுத்துவது சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட அளவு காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதில் கற்றுக்கொண்டோம் ஆனால் அதனை பற்றி அதிக அளவு மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதில்தான் கற்றுக்கொண்டோம் இப்பொழுது காஸ்ட் அக்கவுன்டிங் என்பதிலிருந்து டிஃபரண்டியல் அக்கவுண்டிங் என்பதற்கு போகும்பொழுது அதில் நாம் என்ன செய்யப் போகின்றோம் எடுத்துக்காட்டாக டிஃபரண்டியல் அக்கவுண்டிங் என்பதில் முதல் ஆயிரம் பேனாக்களை தயாரிக்கும்போது அதற்கான செலவு எவ்வளவு என்பதை கணக்கிட கற்றுக்கொள்ளலாம் அது ஒரு பேனாவுக்கு 50 ரூபாய் ஆகும் அல்லது நீங்கள் முதல் 500 யூனிட்டுகளை தயாரிக்கும் பொழுது ஒரு பேனாவினுடைய செலவு என்பது 50 ரூபாயாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் விற்பனை செய்யப் போவது 500 யூனிட்டுகள் அல்ல அது 5000 யூனிட்டுகள் என்றால் அதற்கான செலவு என்ன தொடக்கத்தில் செய்யக்கூடிய 500 யூனிட்டுகளுக்கான செலவு என்பது மிகவும் அதிகமாக உள்ளது ஏனென்றால் உங்களுடைய அனைத்து நிலையான செலவுகளும் 500 பேனாக்களை தயாரிப்பதற்கான மொத்த செலவில் அடங்கிவிடுகின்றன ஆனால் நீங்கள் உங்களுடைய சந்தையை விரிவாக்கம் செய்ய முடியும் என்றபோது அதாவது உங்களுடைய உற்பத்தி அளவை 500 யூனிட்டில் இருந்து 5000 யூனிட்டுகள் அல்லது ஆயிரம் யூனிட்டுகள் என்பதற்கு எடுத்துச் செல்லும்போது செலவு என்பது 0 முதல் 500 யூனிட்டுகள் வரை எடுத்துச் செல்லும் பொழுது முழு செலவு ஆகும் ஏனென்றால் தொடக்கத்தில் நாம் 500 யூனிட்டுகள் மட்டுமே உற்பத்தி செய்கின்றோம் ஆனால் நீங்கள் ஒரு புது சந்தைக்குள் நுழைய விரும்புகின்றீர்களென்றால் மற்றும் உங்களுடைய விற்பனையை 500 பேனாக்களில் இருந்து ஆயிரம் பேனாக்களாக உயர்த்த விரும்புகின்றீர்களென்றால் அந்த செலவு என்பது டிஃபரெண்சியல் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது ஏனென்றால் அந்த செலவு என்பது 0 முதல் 500 யூனிட்டுகள் வரையிலான செலவுக்கு சமமாக இருக்காது ஏனென்றால் 500 யூனிட்டுகள் வரையிலான உற்பத்தி செலவை கணக்கிடும் பொழுது பேனாவின் தயாரிப்புடன் தொடர்புடைய அனைத்து செலவுகளையும் நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள் அது மாறுபடும் செலவு அல்லது நிலையான செலவு விநியோகச் செலவு சந்தையிடுதல் செலவு என எந்த வகையான செலவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மற்றும் செலவை நீங்கள் கணக்கிடும் பொழுது அல்லது செலவைப் பற்றி நீங்கள் படிக்கும் பொழுது அது இரண்டு அல்லது மூன்று வகைகளாக இருக்கலாம் அவையாவன முதலாவதாக பிக்ஸட் காஸ்ட் இரண்டாவதாக வேறியபிள் காஸ்ட் மற்றும் மூன்றாவதாக செமி வேறியபிள் காஸ்ட் எனவே பிக்ஸட் காஸ்ட் என்பது ஒரே ஒரு முறை மட்டும் நிகழும் செலவு ஆகும் அது சங் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது இத்தகைய செலவுகள் ஒவ்வொருமுறையும் நிகழாது மற்றும் அத்தகைய செலவுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு உற்பத்தி வரை ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே நீங்கள் 500 பேனாக்களை உற்பத்தி செய்கின்றீர்கள் ஆனால் நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உற்பத்தித்திறன் என்பது இரண்டாயிரம் பேனாக்கள் ஆகும் மற்றும் அதுதான் குறைந்தபட்ச திறனாகும் எனவே நீங்கள் உற்பத்தியை 500 யூனிட்டில் இருந்து 1000 யூனிட்டாக உயர்த்த விரும்புகிறீர்களென்றால் உங்களுடைய ஆலையுடைய தேய்மானம் என்பது 500 யூனிட் உடன் ஏற்கனவே கூட்டப்பட்டது எனவே இது மீண்டும் கூட்டபடமாட்டாது என்பதை இது குறிக்கின்றது எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் கூடுதலான 500 யூனிட்டுக்கான செலவு என்பது குறைந்துவிடும் ஏனென்றால் அடுத்த 500 யூனிட்டுக்கான செலவுடன் தேய்மானம் என்பது கூட்டப்படுவது இல்லை பிக்ஸட் காஸ்ட் என்பது எப்பொழுதும் நிலையானதாகவே இருக்கும் அது தொடக்கத்தில் செய்யப்படும் உற்பத்தியுடன் மீட்டெடுக்கபடும் மற்றும் அதற்கு மேல் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறது என்றால் வேறியபிள் காஸ்ட் மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அவை மூலப்பொருட்கள் வேலையாட்கள் மற்றும் மற்ற மேல்நிலைகள் சம்பந்தமான நேரடி செலவுகள் ஆகும் அதேசமயம் பிக்ஸட் காஸ்ட் என்பது மறைமுக செலவு ஆகும் இது ஏற்கனவே சேர்க்கப்பட்டு விட்டது அது முழுவதும் ஏற்பட்டுவிட்டது மற்றும் இப்பொழுது கூடுதலான உற்பத்திக்கு நீங்கள் வேறியபிள் காஸ்ட் என்பதை மட்டுமே செய்ய வேண்டும் மற்றும் பொருளின் மொத்த செலவானது கீழே வந்துவிடும் என்பதால் உங்களால் பொருளுக்கான விலையை குறைக்க முடியும் மற்றும் மற்ற தயாரிப்பாளர்கள் அதனை செய்ய முடியவில்லையென்றால் உங்களுடைய பொருள் போட்டித் தன்மை கொண்டதாக மாறிவிடும் எனவே 1000 பேனா களுக்கான செலவை இப்போது கணக்கிட்டிருக்கின்றீர்கள் தொடக்கத்தில் நிலையான செலவுகளை 500 பேனாகளுக்கு நாம் பிரித்தோம் இப்பொழுது 1000 யூனிட்டுகளுக்கு பிரிக்கின்றீர்கள் எனவே உங்களுடைய பிக்ஸட் காஸ்ட் என்பது குறையும் உங்களுடைய வேறியபிள் காஸ்ட் என்பதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும் மற்றும் இறுதியாக மொத்த செலவு என்பது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் மற்றும் அந்த செலவின் அடிப்படையில் உங்கள் பொருளுக்கான விலையை தீர்மானிக்கின்றீர்களென்றாள் அதனுடைய விலை என்பது மிகமிக போட்டிதுவம் வாய்ந்ததாக இருக்கும் எனவே 1950களுக்குப் பிறகு மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் கீழ் டிஃபரெண்சியல் அக்கவுண்டிங் என்பது உருவாக்கப்பட்டது அங்கு நம்முடைய முதல் உற்பத்தி தொகுப்பின் மொத்த செலவுகள் பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம் ஆனால் உங்களுடைய உற்பத்தியை 500 யூனிட்டில் இருந்து ஆயிரமாக உயர்த்தியிருக்கிறீர்கள் ஆயிரத்தில் இருந்து 1500 ஆக உயர்த்துகின்றீர்கள் 1500 லிருந்து 2000 யூனிட்டுகளாக உயர்த்துகின்றீர்கள் எனவே அடுத்ததாக கூடுதல் செலவு என்பது எவ்வளவு இருக்கப்போகின்றது அதுதான் டிஃபரெண்சியல் காஸ்ட் ஆகும் எனவே இது மொத்த செலவு கணக்கீடு மற்றும் வெவ்வேறு நிலைகளில் தயாரிக்கக்கூடிய பொருட்களின் விலையை நிர்ணயிக்கக்கூடிய செயல்முறை ஆகியவற்றை பார்க்கக் கூடிய ஒரு தந்திரமான வழி அடுத்ததாக மற்றொரு முறையை உருவாக்கினோம் அது முற்றிலும் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் என்பதன் நுட்பமாகும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்கவுண்டிங் என்று அழைக்கப்படுகின்றது முன்னதாக தொடக்கத்தில் நம்மிடம் பைனான்சியல் அக்கவுண்டிங் மற்றும் காஸ்ட் அக்கவுன்டிங் ஆகியவை இருந்தபோது நம்மிடம் ஒரு நிறுவனம் அல்லது ஒரு அமைப்பு அல்லது வெவ்வேறு துறைகளைக் கொண்ட ஒரு நிறுவனம் மட்டும் இருந்தது ஆனால் வெவ்வேறு துறைகள் பொருட்களை தயாரிக்க உதவிய போது நாம் பொருளுக்கான விலையை கணக்கிடும் பொழுது நாம் பொருளுக்கான மொத்த விலையை கணக்கிடுவோம் ஆனால் எந்த துறை எவ்வளவு பங்களிப்பை வழங்கியது மற்றும் அதற்கான செலவு என்ன என்பதை பற்றி நம்மால் கணக்கிட முடியவில்லை ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் என்பதன் கீழ் வெவ்வேறு துறைகள் வெவ்வேறு அலகுகள் மற்றும் வெவ்வேறு துணை அலகுகள் ஒரு நிறுவனத்தின் உற்பத்திக்கு தங்களின் பங்களிப்பை வழங்குகின்றன அவற்றை நாம் இண்டிபெண்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்ஸ் என்று அழைப்பதற்கு ஆரம்பித்தோம் அங்கு பொருளின் இந்த பாகத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டும் அடுத்த பாகத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டும் உங்களுடைய பணி பொருட்களை வழங்குவது ஆகும் உங்களுடைய பணி பொருட்களை உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து விற்பனை செய்யும் இடத்திற்கு எடுத்துச் செல்வது என தெளிவான பொறுப்பு என்பதை வழங்கியது எனவே ஒரு பொருளின் விலை மற்றும் மொத்த செலவில் அவை அளிக்கக்கூடிய பங்களிப்பை அடிப்படையாகக் கொண்டு ஒரு முழு நிறுவனத்தை வெவ்வேறு பகுதிகளாக பிரித்தார்கள் எனவே அத்தகைய வெவ்வேறு மையங்கள் இத்தகைய துணை மையங்கள் மற்றும் துறைகள் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் என்று அழைக்கப்படுகின்றன இப்பொழுது இன்று நாம் என்ன செய்கின்றோம் அதாவது நாம் அதை எதற்கு செய்தோம் ஏனென்றால் ஒரு பொருளின் மொத்த விலையில் வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டெர்ஸ் அலகுகள் துணை அலகுகள் அல்லது துறைகள் ஆகியவற்றின் பங்களிப்பை நம்மால் எளிமையாக கண்டறிய முடியும் எனவே ஏதாவது ஒரு அலகின் செலவு என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பட்ஜெட்டேட் செலவைவிட அதிகமாக சென்று விட்டது என்றால் அதற்கு அந்த குறிப்பிட்ட அலகுதான் பொறுப்பாகும் எனவே அது அவர்களுக்கு இத்தகைய சூழ்நிலையை ஆனது எதிர்காலத்தில் வரக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்கின்றது எனவே உங்களால் எளிமையாக பொறுப்புகளை வழங்க முடியும் மற்றும் எந்தப் பகுதி எந்த மையம் எந்த துணை மையம் கூடுதலான செலவுக்கு காரணம் என்பதை நாம் தெரிந்துகொள்ள முடியும் மற்றும் பொருளின் மொத்த செலவை கட்டுப்படுத்துவதற்காக அத்தகைய கூடுதல் செலவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதையும் தெரிந்துகொள்ள முடியும் எனவே ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் என்பதைப் பற்றி இன்னும் விரிவாக மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் எவ்வாறு வேலை செய்கின்றது இரண்டு வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி சென்ட்டர்ஸ் என்பவை உள்ளன அல்லது நாம் என்னென்ன வகையான ரெஸ்பான்சிபிலிட்டி சென்ட்டர்ஸ் உள்ளன என்பனவற்றையும் மற்றும் மற்ற மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் உத்திகளைப் பற்றியும் அடுத்த வகுப்பில் நான் உங்களிடம் விவாதிக்க போகின்றேன் இந்த வகுப்பை நான் இத்துடன் முடிக்கின்றேன் அடுத்த வகுப்பில் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதிலுள்ள வெவ்வேறு வகையான உத்திகளைப் பற்றி பார்க்கப் போகின்றோம் உங்களுக்கு மிக்க நன்றி